அனைவருக்கும் வணக்கம் லிப்பிட் நானோ தொழில்நுட்பத்தில் உள்ள இந்த பாடத்தின் எட்டாவது சொற்பொழிவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த சொற்பொழிவில் லிபோசோம்கள் மற்றும் திடமான லிப்பிட் நானோ துகள்கள் ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தி பல்வேறு லிப்பிட் அடிப்படையிலான கேரியர் அமைப்புகளைப் பற்றி அறியப் போகிறோம் லிப்பிட் அடிப்படையிலான நானோ துகள்களின் பல்வேறு பயன்பாடுகளைப் பற்றியும் விவாதிக்க உள்ளோம் முதலில் பாஸ்போலிபிட்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம் லிப்பிட்கள் உயிரியக்கக்கூறுகளின் முக்கிய வகுப்புகள் இதில் பாஸ்போலிப்பிட்கள் கொழுப்பு மற்றும் கொழுப்பு அமிலங்களும் அடங்கும் லிப்பிட்கள் இயற்கையில் ஆம்பிஃபிஹிலிக் ஆகும் அதாவது அவை ஹைட்ரோஃபிலிக் துருவ தலை மற்றும் ஹைட்ரோபோபிக் அல்லாத துருவ வால் ஆகியவற்றைக் கொண்டுள்ளன பல்வேறு லிப்பிட் அடிப்படையிலான கேரியர் அமைப்புகள் ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளன நானோ அடிப்படையிலான லிப்பிட் கொண்டுசெல்லுநர் மருந்து விநியோக பயன்பாட்டிற்கான நன்மைகளைக் கொண்டுள்ளது அவை உயிரியக்க இணக்கத்தன்மை மற்றும் மக்கும் தன்மை கொண்டவை அவை அதிக சுமையேற்றுதல் திறன் மற்றும் உடலில் நீடித்த சுழற்சியையும் கொண்டுள்ளன அவை மேலும் கட்டியிலும் நன்றாகக் குவிந்துவிடும் இப்போது லிபோசோம் என்றால் என்ன என்று பார்ப்போம் லிபோசோம்கள் சிறிய சுற்று கட்டமைப்புகள் அவை இயற்கையாகவே நொன்டாக்ஸிக் பாஸ்போலிப்பிட்கள் மற்றும் கொலஸ்ட்ரால் முதலியவற்றால் தயாரிக்கப்படுகின்றன லிபோசோம்கள் ஒரு நல்ல மருந்து கேரியராக செயல்பட முடியும் இது பிளாஸ்மிடுகள் நியூக்ளிக் அமிலம் மற்றும் பிற உயிர் அணுக்களைக் கூட கொண்டு செல்ல முடியும் எனவே இது மருந்து விநியோகத்தில் ஒரு பரந்த பயன்பாட்டைக் கொண்டுள்ளது இந்த லிபோசோம்கள் இயற்கை லிப்பிட்களால் ஆனவை எனவே இதில் நச்சுத்தன்மையின் ஆபத்து குறைவாக உள்ளது லிபோசோம்கள் ஹைட்ரோபோபிக் மற்றும் ஹைட்ரோஃபிலிக் மருந்துகள் இரண்டையும் கொண்டு செல்ல முடியும் லிபோசோமின் மற்றொரு முக்கியமான நன்மை என்னவென்றால் அவற்றின் வெளிப்புற இரண்டடுக்கு லிப்பிட் பை ளேயர் வேதியியல் ரீதியாக வீரியமாக உள்ளது இந்த பண்பை பயன்படுத்தி குறிப்பிட்ட ஆன்டிபாடிகளைக் இணைத்து புற்றுநோய் உயிரணுக்களுக்கு இலக்காகக் குறிவைத்து தயாரித்து இருப்பதால் புற்றுநோய் செல்கள்களை மிகவும் திறம்பட அறிந்து கொள்ளலாம் லிபோசோம்களின் அளவு 50 என்எம் முதல் 800 என்எம் வரை மாறுபடும் இது அதிகமாக புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் பிற சிகிச்சை ரீதியாக செயல்படும் மூலக்கூறுகள் தொகையை லோட் செய்து கொண்டுள்ளது லிப்பிட் பை ளேயர் உடைய லிபோசோம்கள் தெளிவாகத்தெரிகின்ற பண்பு உடையவை எனவே நாம் இமேஜிங் மற்றும் நோய் கண்டறியும் பயன்பாடுகளை அறிய ஃப்ளோரசன்ஸ் நானோ துகள்களைப் பயன்படுத்தலாம் இப்போது லிபோசோம்களின் வகைகளைப் பற்றி பார்ப்போம் முக்கிய வகைகள் வழக்கமான லிபோசோம்கள் மற்றும் திருட்டுத்தனமான லிபோசோம்கள் ஆகும் திருட்டுத்தனமான லிபோசோம்கள் பாலிஎதிலீன் கிளைகோலுடன் கூடிய லிபோசோம்கள் ஆகும் இங்கே லிபோசோம்களின் மேற்பரப்பு பாலிஎதிலீன் கிளைகோல் மூலக்கூறுகளால் மூடப்பட்டிருக்கும் இது திருட்டுத்தனமாக தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இதனால் இது ரெட்டிகுலோ எண்டோடெலியல் அமைப்புகளிலிருந்து தப்பிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட செல்லிற்கு குறி வைக்க லிபோசோம்களுடன் ஆன்டிபாடிகள் அல்லது லிகண்டை சேர்க்கலாம் இவை இலக்கு லிபோசோம்கள் என அழைக்கப்படுகிறது நான்காவது வகை லிபோசோம்கள் எதிர்மின்னணுசார் கேஷனிக் லிபோசோம்கள் ஆகும் இங்கே தி லிபோசோம்களில் நேர்மறையான மேற்பரப்பு கட்டணம் உள்ளது அதனால் இது எதிர்மறையாக டி ஏ போன்ற உயிர் அணுக்கள் சார்ஜ் செய்ய உதவுகிறது அதற்கு இந்த வழியில் கேஷனிக் லிபோசோம்கள் பல்வேறு மருந்து விநியோக பயன்பாடுகள்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அளவு மற்றும் லேமல்லரிட்டியின் அடிப்படையில் லிபோசோம்களின் வகைகளையும் நாம் வகைப்படுத்தலாம் முதல் வகை மல்டிலேமெல்லர் வெசிகல்ஸ் ஆகும் இவை பொதுவாக 0 05 முதல் 10 µm வரை இருக்கும் இது பல பாஸ்போலிபிட்கள் பை ளேயர்களைக் கொண்டுள்ளது அடுத்தது எல் வி ஆகும் இது பெரிய யூனி லேமல்லர் வெசிகல்ஸ் ஆகும் இதன் அளவு 50 முதல் 100 என்எம் வரை இருக்கும் இது ஒரு ஒற்றை பாஸ்போலிபிட் பை பளேயரால் ஆனது மூன்றாவது வகை சிறிய யூனி லேமல்லர் வெசிகல்ஸ் எஸ்யூவி ஆகும் இங்கே அளவு 25 முதல் 50 என்எம் வரை மாறுபடும் இவை ஒற்றை பாஸ்போலிபிட் பை பளேயரால் ஆனவை எஸ்யூவிக்கள் எம் வி அல்லது எல் வி களில் இருந்து சொனிகேஷன் அல்லது எக்ஸ்ட்ரூஷன் முறை மூலம் தயாரிக்கப்படுகின்றன அனைத்து வகையான லிபோசோம்களிலும் ஹைட்ரோபோபிக் மருந்துகள் பொதுவாக பாஸ்போலிபிட்ஸ் பை ளேயருக்குள் மொழிபெயர்க்கப்படுகின்றன மற்றும் யட்ரோபிலிக் மருந்துகள் பொதுவாக லிபோசோம் குழிக்குள் இணைக்கப்படுகின்றன எனவே உள்ளே லிபோசோம் குழி மூலம் நாம் ஹைட்ரோஃபிலிக் மருந்துகளை ஏற்றலாம் மற்றும் பாஸ்போலிப்பிட்ஸ் பை ளேயர் வழியாக ஹைட்ரோபோபிக் மருந்துகளை ஏற்றலாம் லிபோசோம்களின் அளவு அது தயாரிக்கப்படும் முறையால் தீர்மானிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் சோனிகேஷன் மூலம் லிபோசோம்களைத் தயாரிக்கிறீர்கள் என்றால் 100 என்எம் விட்டம் விட சிறியதாக இருக்கும் எஸ்யூவி கிடைக்கும் எக்ஸ்ட்ரூஷன் முறையால் லிபோசோம்கள் தயாரிக்கப்பட்டால் எங்களுக்கு எல்யூவி கிடைக்கும் ஆவியாதல் பயன்படுத்தப்பட்டால் 1 µm விட்டம் விட பெரியதாக இருக்கும் மாபெரும் யூனி லேமல்லர் வெசிகிள்களான GUV ஐப் பெறுவோம் எனவே தயாரிக்கும் முறையைப் பொறுத்து லிபோசோம்களின் அளவு மாறுபடும் இப்போது பல்வேறு வகையான லிபோசோம்களால் செல்லுலார் எடுக்கும் வழிமுறையைப் பற்றி விவாதிப்போம் வழக்கமான மற்றும் கேஷனிக் லிபோசோம்கள் கிளாத்ரின் பூசப்பட்ட துகள்களால் எடுக்கப்படுகின்றன இது எண்டோசைட்டோசிஸ் செயல்முறைக்கு உட்படும் இந்த கிளாத்ரின் பூசப்பட்ட எண்டோசோம் லைசோசோமை அடைந்து அது எண்டோலிசோசோமை உருவாக்கும் சிதைவு எண்டோலிசோசோமில் நிகழ்கிறது மற்றும் மருந்துகள் சைட்டோபிளாஸில் வெளியிடப்படுகின்றன pH உணர்திறன் கொண்ட லிபோசோம்களின் விஷயத்தில் எண்டோசோம்களின் அமிலமயமாக்கல் காரணமாக மருந்துகள் வெளியிடப்படுகின்றன ஏ கேஷனிக் லிபோசோம் காம்ப்ளக்ஸ் பயன்படுத்தப்பட்டால் அது மின்காந்த ஈர்ப்பை அடிப்படையாகக் கொண்ட செல் சவ்வுடன் பிணைக்கப்படும் அதன் பிறகு டி ஏ கருவுக்கு பரவுகிறது தீவிரமாக உறுதிப்படுத்தப்பட்ட லிபோசோம்கள் பயன்படுத்தப்பட்டால் ஸ்டெரிக் ஸ்திரத்தன்மைக்கு PEG சேர்க்கப்படுகிறது இங்கே இலவச மருந்து மூலக்கூறுகள் வெளியிடப்படுகின்றன இந்த இலவச மருந்து பரவல் அல்லது பினோசைட்டோசிஸ் மூலம் உயிரணுக்களுக்குள் நுழைய முடியும் இந்த செயல்முறை செல் விழுங்குபழக்கம் என்று அழைக்கப்படுகிறது லிபோசோம்களின் நன்மைகள் பற்றி விவாதிப்போம் ஹைட்ரோஃபிலிக் மற்றும் ஹைட்ரோஃபிலிக் மருந்துகள் இரண்டையும் லிபோசோம்களில் ஏற்றலாம் மேலும் ஆன்டிபாடிகள் அல்லது வேறு சில தசைநார்கள் மூலம் மேற்பரப்பை எளிதில் மாற்றியமைக்கலாம் இதன்மூலம் இந்த லிபோசோமை குறிப்பிட்ட செல்களுக்கு இலக்காகக் கொள்ளலாம் இது குறைந்த ஆன்டிஜெனிசிட்டியைக் கொண்டுள்ளது அதாவது அவை அதிக உயிரியக்க இணக்கத்தன்மை மற்றும் மக்கும் தன்மை கொண்டவை லிபோசோம்களை பல முறைகள் மூலம் தயாரிக்கலாம் நீரிழப்பு மற்றும் மறுநீக்கம் செய்யப்பட்ட வெசிகிள்ஸ் மூலம் டி வி எனப்படும் எளிய முறையிலும் தயார் செய்யலாம் வெற்று எஸ்யூவி லிபோசோம்கள் இணைக்கப்பட வேண்டிய கலவையின் தீர்வுகள் மருந்தைப் பிடிக்க விரும்பினால் அல்லது எஸ்யூவி லிபோசோம்களின் முன்னிலையில் லயோபிலிஸ் செய்யப்பட வேண்டிய ஃப்ளோரசன்ட் துகள்களைப் பிடிக்க விரும்பினால் லயோபிலிஸ் செய்யப்படும் மறுசீரமைப்பின் போது லிபோசோமில் சிறிய அளவிலான நீரைச் சேர்ப்பது அதிக என்ட்ராப்மென்ட் செயல்திறனுடன் விளைகிறது இந்த முறையின் நன்மைகள் என்னவென்றால் இது எளிய மற்றும் லேசான நிலைமையிலும் தயார் செய்யலாம் எனவே பல்வேறு கூறுகளுக்கு அதிக இணைத்தல் செயல்திறனை நாம் அடைய முடியும் உருவாக்கத்தை டி வி நுட்பத்தை விரிவாக விவாதிப்போம் நாம் ஒரு வெற்று எஸ்யூவியைத் தயாரித்து தீர்வுக்கு சமமான அளவு கலவை அல்லது எஸ்யூவிக்குள் இணைக்கப்பட வேண்டிய பொருளுடன் கலக்கலாம் நாம் உலர்ந்த அல்லது உறைய வைக்க வேண்டும் உறைபனி உலர்த்திய பின் நீரை அகற்றிய பின் மறுசீரமைப்பு கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் செய்யப்பட வேண்டும் இந்த முறையில் எஸ்யூவி துகள் மருந்து ஏற்றப்பட்ட சிறிய அளவிலான நானோ துகள்களும் உருவாக்கலாம் பல்வேறு முறைகளினால் லிப்பிட் சோப்பு மைசை ல்களிலிருந்து சோப்பு நீக்குதல் முறையினால் அதிக அளவு எஙகேப்சுலேட் எல் வி கிடைக்கிறது மற்றொரு முறையானது ஃப்ரீஸ் தாவ் சொனிகேஷன் ஆகும் இந்த முறையில் லிபோசோம்கள் உறைதல் மற்றும் தாவிங் ஆகியவற்றின் சுழற்சிகளை நாம் மீண்டும் மீண்டும் பெறுவோம் இது உயர் இணைத்தல் செயல்திறனுடன் எல் வி உருவாவதற்கு வழிவகுக்கிறது மருந்துடன் லிபோசோம்களை ஏற்றிய பிறகு அதை மையவிலக்கு டயாலிஸ்கள் அல்ல ஜெல் வடிகட்டுதல் மூலம் சுத்திகரிக்க வேண்டும் மையவிலக்கு நுட்பத்தில் ஃப்ளோரசன் சாய மூலக்கூறுகளுடன் ஏற்றப்பட்ட லிபோசோம்கள் மையவிலக்கு செய்யப்படுகின்றன சூப்பர்நேட்டண்டை அகற்றிய பிறகு லிபோசோமால் துளை கீழே இருக்கும் நாம் புதிய இடையகத்தைச் சேர்த்து மையவிலக்கு செயல்முறையை மீண்டும் செய்ய வேண்டும் இந்த செயல்முறையின் மூலம் ஃப்ளோரசன்ட் நானோ துகள்கள் அல்லது ஃப்ளோரசன்ட் சாய மூலக்கூறுகளுடன் சுத்திகரிக்கப்பட்ட லிபோசோமால் இடைநீக்கத்தைப் பெறலாம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0904 அனைத்து வகையான லிபோசோம்களையும் சுத்திகரிக்க டயாலிசிஸ் பயன்படுத்தப்படலாம் இங்கே 10000 டால்டனின் மூலக்கூறு எடை துண்டிக்கப்பட்ட டயாலிசிஸ் பையை பயன்படுத்துவோம் நாம் அதிகப்படியான இடையக கரைசலைச் சேர்த்து 4º சி வெப்பநிலையில் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் ஃப்ளோரசன்ட் சாயம் கண்டறியப்படாத வரை ஒவ்வொரு 4 5 மணி நேரத்திற்கும் இடையக கரைசலை மாற்ற வேண்டும் டயாலிசிஸுக்குப் பிறகு ஃப்ளோரசன்ட் சாயம் அல்லது ஃப்ளோரசன்ட் நானோ துகள்கள் ஏற்றப்பட்ட லிபோசோம் துகள்கள் மட்டுமே நமக்குக் கிடைக்கும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0930 மூன்றாவது முறை நெடுவரிசை நிறமூர்த்தப் பிரிப்பு இங்கே 1000 டால்டன்களின் மூலக்கூறு எடை துண்டிக்கப்பட்ட பாலிடெக்ஸ்ட்ரான் மணிகளான செஃபாடெக்ஸ் ஜி 50 ஐப் பயன்படுத்துவோம் இந்த செஃபாடெக்ஸ் நெடுவரிசையை நாம் பயன்படுத்தும்போது இரண்டு முக்கியமான புள்ளிகளைக் கருத்தில் கொள்ள வேண்டும் சில நேரம் குறைந்த மகசூல் இருக்கலாம் ஆனால் அதை இது லிபோசோம் மாதிரி அளவு மிகச் சிறியதாக இல்லை என்பதை உறுதி செய்வதன் மூலமும் அல்லது ப்ரீஸச்சுடரேட் ப்ரோசெஸ்ஸை வெற்று லிபோசோம்களுடன் செய்யலாம் இரண்டாவது கருத்து எதுவென்றால் 0 4 µm க்கும் அதிகமான பெரிய லிபோசோம்கள் நெடுவரிசையில் தக்கவைக்கப்படலாம் இவையே இந்த செபாடெக்ஸ் முறைகளில் உள்ள சிக்கல்கள் செஃபாடெக்ஸ் மணிகளின் நடுத்தர அல்லது கரடுமுரடான தரங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த சிக்கல்களை சமாளிக்க முடியும் மற்ற வகை லிப்பிட் அடிப்படையிலான நானோ பொருட்கள் நியோசோம் ஆகும் அவை அயனி அல்லாத சர்பாக்டான்ட் வெசிகல்ஸ் ஆகும் லிபோசோம்களுக்கு மாற்றாக இவை பரவலாக ஆய்வு செய்யப்படுகின்றன லிபோசோம்களுடன் தொடர்புடைய தீமைகளை நியோசோம்கள் சமாளிக்கின்றன எடுத்துக்காட்டாக பாஸ்போலிபிட்களின் வேதியியல் உறுதியற்ற தன்மை மற்றும் மாறக்கூடிய தூய்மை மற்றும் அதிக செலவு ஆகியவை லிபோசோம்களின் குறைபாடுகளில் சில நியோசோம்களைப் பயன்படுத்துவதன் மூலம் இவற்றைக் கடக்க முடியும் தயாரிப்பு முறை நியோசோம்கள் மற்றும் லிபோசோம்களுக்கு ஒரே மாதிரியானது வித்தியாசம் என்னவென்றால் அயனி அல்லாத சர்பாக்டான்ட் பயன்படுத்தப்படுகிறது மேலும் நியோசோம்கள் மருந்துகளின் ஊடுருவலை மேம்படுத்தியுள்ளன நியோசோம்களைப் பயன்படுத்தி கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட மருந்து விநியோகத்தையும் நாம் கொண்டிருக்கலாம் அடுத்த கேரியர் மைக்கேல்ஸ் இங்கே ஹைட்ரோபோபிக் கோர் மற்றும் ஹைட்ரோஃபிலிக் ஷெல்லுடன் சுய அசெம்பிளிங் நானோ அளவிலான கூழ் துகள்கள் இருக்க முடியும் இது முக்கியமாக மோசமாக கரையக்கூடிய பல்வேறு மருந்துகளை கரைக்க பயன்படுகிறது ஹைட்ரோஃபிலிக் தலை தண்ணீரை நோக்கி எதிர்கொள்ளும் மற்றும் ஹைட்ரோபோபிக் வால் உள்ளே எதிர்கொள்ளும் எனவே நீரின் முன்னிலையிலும் ஒரு கரிம கரைப்பான் முன்னிலையிலும் இது தலைகீழ் மைக்செலை உருவாக்குகிறது அங்கு ஹைட்ரோஃபிலிக் தலை உள்ளே நகரும் மற்றும் ஹைட்ரோபோபிக் வால் வெளியே எதிர்கொள்ளும் கரிம கரைப்பான் நோக்கி இருக்கும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1153 மற்றொரு வகை லிப்பிட் அடிப்படையிலான நானோ குழம்பு உள்ளது இங்கே நாம் நானோ மீட்டர் அளவில் குழம்பை அடைய முடியும் குழம்பு என்பது ஒரு வெப்ப இயக்கவியல் ரீதியாக நிலையற்ற அமைப்பாகும் இது இரண்டு குறைவான அளவிட முடியாத திரவ நிலைக்களைக் கொண்டுள்ளது அவற்றில் ஒன்று குளோபூல்களாக சிதறடிக்கப்படுகிறது மற்றொன்று திரவ கட்டத்தில் உள்ளது குழம்பாக்குதல் காரணி இருப்பதால் இவை இரண்டும் உறுதிப்படுத்தப்படுகின்றன இது நானோ குழம்பு என்று அழைக்கப்படுகிறது இப்போது திட லிப்பிட் நானோ துகள்கள் பற்றி அறிந்து கொள்வோம் திட லிப்பிட் நானோ துகள்கள் திட லிப்பிட் மேட்ரிக்ஸுடன் நானோமீட்டர் அளவிலான துகள்கள் இவை லிப்பிட்களின் எண்ணெய் துளிகளாகும் அவை உடல் வெப்பநிலையில் திடமானவை மற்றும் ஒரு சர்பாக்டான்டால் உறுதிப்படுத்தப்படுகின்றன அவற்றின் உற்பத்தி ஒப்பீட்டளவில் எளிமையான செயல்முறையாகும் அங்கு நானோ குழம்பில் உள்ள திரவ லிப்பிட் எண்ணெய் திடமான லிப்பிட் மூலம் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது இந்த செயல்முறைக்கு எந்த கரிம கரைப்பான் தேவையில்லை திடமான லிப்பிட் நானோ துகள்கள் கோள வடிவிலான எஸ் என் ஐ இங்கே பெறலாம் என் இன் முக்கிய லிப்பிட்கள் கொழுப்பு அமிலங்கள் அல்லது மெழுகுகளால் ஆனது மற்றும் பாஸ்போலிபிட்கள் போன்ற உயிரியல் சவ்வு லிப்பிட்களை ஒரு நிலைப்படுத்தியாகப் பயன்படுத்தலாம் இந்த திடமான லிப்பிட் நானோ துகள்களின் அளவு 50 முதல் 100 என்எம் வரம்பில் இருக்கும் இது அறை வெப்பநிலை மற்றும் உடல் வெப்பநிலையில் திடமாக இருக்கும் திடமான லிப்பிட் மேட்ரிக்ஸ் ஹைட்ரோபோபிக் மருந்துகளை ஏற்றுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் லிப்பிட் மேட்ரிக்ஸ் உயிரியக்க இணக்கமான சர்பாக்டான்ட்களால் உறுதிப்படுத்தப்படுகிறது திடமான லிப்பிட் நானோ துகள்களை உறுதிப்படுத்த பாஸ்போலிப்பிட்கள் அல்லது பாலிஎதிலீன் கிளைகோல் பயன்படுத்தலாம் பாலிமர்களைப் பயன்படுத்தி எஸ் என் இல் ஹைட்ரோஃபிலிக் மருந்துகளையும் நாம் இணைக்க முடியும் இங்கே எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட பாலிமர் மற்றும் நேர்மறையான சார்ஜ் செய்யப்பட்ட மருந்thudan பயன்படுத்தலாம் இவை இரண்டும் ஒன்றிணைந்து ஒரு வகையான கலவையினை உருவாக்கும் இது திடமான லிப்பிட் மேட்ரிக்ஸ் மற்றும் சர்பாக்டான்டுடன் கலக்கும்போது மருந்து பாலிமர் கலவை உருவாகிறது அவை எஸ் என் தயாரிப்பிற்கான லிப்பிட்களில் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த திட்டமுறையில் எல் என் எனப்படும் பாலிமர் லிப்பிட் கலப்பின நானோ துகள்கள உருவாக வழிவகுக்கிறது என் என்பது லிப்பிட் பாலிமர் கலப்பின நானோ துகள்கள் ஆகும் இவை எல் என் பாலிமெரிக் நானோ துகள்கள் மற்றும் லிபோசோம்களின் குணங்களை வெளிப்படுத்துகிறது இது முக்கியமாக மூன்று கூறுகளைக் கொண்டுள்ளது முதலாவது ஒரு பாலிமெரிக் கோர் ஆகும் இது பி ஏ அல்லது பி ஏ போன்ற பாலிமர்களால் ஆனது அங்கு மருந்து இணைக்கப்படும் இதைத் தொடர்ந்து ஒரு பாஸ்போலிபிட் அடுக்கு இருக்கும் எனவே இது பாலிமெரிக் கோரைச் சுற்றியே இருக்கும் மற்றும் இணைக்கப்பட்ட மருந்து கசிவைத் தடுக்கும் ஒரு வெளிப்புற லிப்பிட் PEG இருக்கும் இது மறைமுக தன்மை உள்ள அடுக்கு இது நானோ துகள்கள் ரெட்டிகுலோ எண்டோடெலியல் அமைப்பிலிருந்து தப்பித்து விவோ சுழற்சி நேரத்தை அதிகரிக்கும் மேல் கீழ் அணுகுமுறை மற்றும் கீழ்நிலை அணுகுமுறையைப் பயன்படுத்தி நாம் திடமான லிப்பிட் நானோ துகள்களை உருவாக்கலாம் டாப் டவுன் அணுகுமுறையில் எஸ் என் ஐ மொத்த லிப்பிட்டிலிருந்து உருவாக்கலாம் டாப் டவுன் தொழில்நுட்பத்தின் கீழ் உயர் அழுத்த ஒத்திசைவு மைக்ரோ திரவமாக்கல் மற்றும் சவ்வு தொடர்பு முறைகள் போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன கீழ்நிலை அணுகுமுறையின் கீழ் குழம்பாக்குதல் கரைப்பான் ஆவியாதல் மற்றும் குழம்பாக்குதல் கரைப்பான் பரவல் போன்ற முறைகள் விழுகின்றன இந்த நுட்பங்களில் உயர் அழுத்த ஒத்திசைவு மற்றும் மைக்ரோ திரவமயமாக்கல் ஆகியவை எஸ் என் ஐ உருவாக்க மிகவும் விரும்பப்படுகின்றன ஏனெனில் அது மிகவும் எளிமையானது இப்போது லிபோசோம்கள் நானோ குழம்புகள் மற்றும் லிப்பிட் நானோ துகள்களுக்கு இடையிலான வித்தியாசத்தைப் பார்ப்போம் லிபோசோம்களில் லிப்பிட் பிளேயர் நீர் என்ற நீர்வாழ் மையத்தை இணைக்கிறது நானோ குழம்பில் லிப்பிட் மோனோலேயர் ஒரு திரவ லிப்பிட் கோரை இணைக்கிறது மேலும் லிப்பிட் நானோ துகள்கள் மற்றும் திடமான லிப்பிட் நானோ துகள்கள் விஷயத்தில் லிப்பிட் மோனோலேயர் ஒரு திட லிப்பிட் கோரை இணைக்கிறது லிபோசோம்கள் மற்றும் லிப்பிட் குழம்புகளுடன் ஒப்பிடும்போது திடமான லிப்பிட் நானோ துகள்களின் நன்மைகள் என்ன லிபோசோம்களின் குறைபாடுகள் மருந்து கசிவு நீராற்பகுப்பு மற்றும் துகள் வளர்ச்சி மற்றும் நீண்ட நேரம் சேமிக்கப்படும் போது அவை நிலையற்றவை திரவ குழம்புகள் மருந்து கசிவு நீராற்பகுப்பு மற்றும் துகள்களின் வளர்ச்சி மற்றும் சேமிக்கப்படும் போது உறுதியற்ற தன்மை போன்ற பிரச்சினைகளையும் எதிர்கொள்கின்றன திடமான லிப்பிட் நானோ துகள்கள் இந்த சிக்கல்களை சமாளிக்கின்றன என் இல் திடமான அணி இருப்பதால் மருந்துகள் கசிவு இல்லை நாம் மையத்தில் திடமான மேட்ரிக்ஸைக் கொண்டிருப்பதால் மருந்து மிக மெதுவாக வெளியிடப்படுகிறது மேலும் அவைகள் மருந்து மற்றும் துகள் வளர்ச்சியின் நீராற்பகுப்புக்கு எதிரானவை இப்போது எஸ் என் இல் மருந்து விநியோகிக்கும் முறை மற்றும் வெளியீடு முறை பற்றி விவாதிப்போம் என் கள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட உறுப்பைக் குறிவைப்பதற்காக நரம்பு வழியாக அல்லது தசை வழியாக ஊடுருவி செலுத்தப்படுகின்றன அதன் சிறிய அளவு காரணமாக இரத்த உறைவுக்கான குறைவான ஆபத்துடன் கூடிய முறையான உடல் விநியோகத்திற்கு எஸ் என்கள் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் எஸ் என்கள் தோல்களின் வழியாக மருந்தை அனுப்பும்போது தொடர்ச்சியான வெளியீட்டை வழங்குகின்றன வழக்கமான மருந்து விநியோக முறைகளில் எஸ் என் களின் நன்மைகளைப் பார்ப்போம் என் ஆனது லிப்பிட் குழம்பு மற்றும் பாலிமெரிக் நானோ துகள்களின் நன்மைகள் எடுத்திருக்கிறது இது தற்காலிகத்தையும் மற்றும் விவோ ஸ்திரத்தன்மையில் நானோ துகள்களின் மத்தியஸ்த மருந்து விநியோகத்திற்கும் அணுகுமுறைகளுக்கும் மிகவும் முக்கியமானது மேலும் இங்கே நாம் எந்த ஹைட்ரோஃபிலிக் அல்லது ஹைட்ரோபோபிக் மருந்தையும் எஸ் என் இல் ஏற்றலாம் தி கேரியர் நச்சுத்தன்மையற்றது அல்ல மேலும் மருந்தின் கட்டுப்படுத்தப்பட்ட வெளியீட்டை நாம் கொண்டிருக்கலாம் கேரியர்உடன் ஒரு ஆன்டிபாடியைக் இணைப்பதின் மூலம் அது இலக்கு நோக்கி மருந்தை செலுத்தமுடியும் இப்போது நானோ கட்டமைக்கப்பட்ட லிப்பிட் கேரியர்கள் என் சி பற்றி பார்ப்போம் இது திடமான லிப்பிட் நானோ துகள்களுக்கும் ஒத்ததாக இருக்கிறது ஆனால் இங்கே லிப்பிட் துகள்கள் திட லிப்பிட்களை திரவ லிப்பிடுகளுடன் கலப்பதன் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே எஸ் என் உடன் ஒப்பிடும்போது என் க்கள் சிதைந்த கட்டமைப்பைக் கொண்டுள்ளன இது மேட்ரிக்ஸ் கட்டமைப்பை சிதைக்கிறது மற்றும் எந்தவொரு செயலில் உள்ள சேர்மத்திற்கும் இடமளிக்கும் இடங்களை உருவாக்குகிறது என் உடன் ஒப்பிடும்போது அதிக ஏற்றுதல் திறன் மற்றும் நீண்ட கால நிலைத்தன்மையை கொண்டிருக்கிறது இப்போது எஸ் என் விட நானோ கட்டமைக்கப்பட்ட லிப்பிட் கேரியர்களின் உருவ அமைப்பையும் அவற்றின் மேம்பாடுகளையும் பார்ப்போம் நானோ கட்டமைக்கப்பட்ட லிப்பிட் கேரியர்கள் திட லிப்பிட் மேட்ரிக்ஸால் ஆன லிப்பிட் நானோ துகள்கள் அவை திரவ லிப்பிட் துளிகளில் மூழ்கியது திடமான லிப்பிட் மருந்தை அசைக்க ஒரு மேட்ரிக்ஸாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இது துகள்கள் ஒன்றுக்கொன்று ஒன்றிணைவதைத் தடுக்கும் மேலும் திரவ லிப்பிட் மருந்து ஏற்றும் திறன் அதிகமுடையது திட லிப்பிட் நானோ துகள் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு சரியான திடமாna லிப்பிட் மேட்ரிக்ஸ் நானோ கட்டமைக்கப்பட்ட லிப்பிட் கேரியரைப் பொறுத்தவரை அது திட மற்றும் திரவ லிப்பிட்களின் அபூரண லிப்பிட் மேட்ரிக்ஸைக் கொண்டுள்ளது எனவே இந்த அபூரண கட்டமைப்பின் காரணமாக அதிக மருந்து ஏற்றுதல் திறன் உருவாக முடியும் களின் மேற்பரப்பில் இருந்து விரைவான மருந்து வெளியீட்டைத் தடுக்கும்ஆனால் இது SLN களின் குறைபாடு ஆகும் நானோ துகள்கள் முக்கியமாக ஒப்பனைத் தொழிலில் பயன்படுத்தப்படுகின்றன இது மேம்பட்ட தோல் நீரேற்றம் உயிர் கிடைக்கும் தன்மையை வழங்க முடியும் மேலும் இது மிகவும் நிலையானது லிப்பிட் அடிப்படையிலான நானோ துகள்களின் பல்வேறு பயன்பாடுகளைப் பற்றி இப்போது ஒவ்வொன்றாக விவாதிப்போம் முதலாவது மருந்து பரிசோதனை திடமான லிப்பிட் நானோ துகள்கள் உயிரணுக்களுக்கு மருந்துகளை வழங்குவதற்கான மேற்பரப்பு மத்தியஸ்தத்தின் எளிய முறையை செயல்படுத்துகின்றன பொருத்தமான மருந்து வேட்பாளர்களை குறுகிய காலத்தில் அடையாளம் காண இந்த எஸ் என் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த பயன்பாடு மருந்து விநியோகத்தில் உள்ளது இந்த திடமான லிப்பிட் நானோ துகள் அடிப்படையிலான மருந்து விநியோக முறை நீண்டகாலமாக கட்டுப்படுத்தப்பட்ட மருந்தைக் கொண்டிருக்கும் அந்த மருந்து பரவல் அல்லது சவ்வு இணைவு மூலம் வெளியிடப்படலாம் லிபோசோம்கள் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக இருக்கும் கட்டிகள் பொதுவாக கசியும் இரத்த நாளங்களைக் கொண்டுள்ளன லிபோசோமின் அளவு 200 க்கு மேல் இருந்தால் அது கட்டி இடத்தில் குவிந்துவிடும் இந்த பண்பு கட்டிஉயிரணுக்களுக்கு மருந்துகளை வழங்க ஆரம்பித்துவிடும் நாம் லிப்பிட் அடிப்படையிலான மரபணு விநியோக காரணிகளையும் பயன்படுத்தலாம் நேர்மறை சார்ஜ் கொண்ட கேஷனிக் லிப்பிடுகள் மற்றும் எதிர்மறை சார்ஜ் கொண்ட டி ஏ ஒன்றிணைந்து ஒரு லிபோபிளாஸ்டை உருவாக்குங்கள் இது எண்டோசைட்டோசிஸ் செயல்முறை மூலம் செல்லுடன் இணைக்கப்படலாம் எனவே நாம் மரபணு சிகிச்சைக்கு லிப்பிட் அடிப்படையிலான நானோ கேரியர்களைப் அல்லது மரபணு விநியோக பயன்பாடுகள் பயன்படுத்தலாம் கண் மருந்து விநியோகத்திற்கு திட லிப்பிட் நானோ துகள்களையும் பயன்படுத்தலாம் என் மருந்து கார்னியல் உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது மற்றும் ஹைட்ரோஃபிலிக் மற்றும் லிபோபிலிக் மருந்துகளை கண்ணிற்கு கிடைக்கின்ற அளவை மேம்படுத்துகிறது என் இன் மற்றொரு முக்கியமான நன்மை என்னவென்றால் இது சுத்திகரிக்கும் செயல்முறையை அனுமதிக்கும் இது எந்தவொரு கண் மருந்து தயாரிப்புகளையும் உருவாக்குவதற்கு தேவையான படியாகும் இது தடுப்பூசிக்கான வாகனம் போலவும் செயல்படலாம் வழக்கமாக ஆன்டிஜென்கள் மீது உறிஞ்சப்படுகின்றன அல்லது திடமான லிப்பிட் நானோ துகள்களின் மேட்ரிக்ஸில் மேற்பரப்பு சிக்கியுள்ளது இது நோயெதிர்ப்புசக்தியை i மேம்படுத்தும் மேலும் துகள்கள் நீண்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்டிஜென் விளக்கக்காட்சியை நோயெதிர்ப்பு சக்தியுடன் வழங்குகின்றன எனவே இந்த எஸ் என் அடிப்படையிலான தடுப்பூசி பல்வேறு வகையான நோய்த்தொற்றுகளுக்கு எதிரான மிகவும் நல்ல பாதுகாப்பைக் கொண்டிருக்கும் அடுத்த மேற்பூச்சு மருந்து விநியோக பயன்பாடுமுறை நாம் இலவச மருந்துக்கும் லிபோசோமல் மருந்துக்கும் உள்ள வேறுபாடு பற்றி பார்க்கலாம இலவச மருந்து இரத்த விநியோகத்தை அடைகிறது இது முறையான நச்சுத்தன்மையைத் தூண்டுகிறது லிபோசோமல் மருந்து இது எரிச்சலைக் குறைக்கும் மற்றும் மருந்து ஊடுருவலை அதிகரிக்கும் இது நீண்டகால குடியிருப்பு நேரத்தையும் காண்பிக்கும் மற்றும் முறையான நச்சுத்தன்மையைக் குறைக்கும் புதிய ஒப்பனை தயாரிப்புகளில் லிப்பிட் நானோ துகள்களையும் நாம் இணைக்க முடியும் ஏனெனில் இது மிகவும் நல்ல இயற்பிய நிலைத்தன்மை மற்றும் பிற பொருட்களுடன் பொருந்தக்கூடிய தன்மையைக் கொண்டுள்ளது எனவே அழகுசாதனப் பொருட்களில் இது வேதியியலை நிலையற்ற பொருட்களின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதோடு செயலில் உள்ள பொருட்களின் வெளியீட்டைக் கட்டுப்படுத்தும் இது சருமத்தில் படலம் உருவாவதன் மூலம் சரும நீரேற்றம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் இது உயர் ஒப்பனை மூலப்பொருளாகக் பயன்பாட்டில் காண்கிறது பொதுவாக சூரியனில் உள்ள புற ஊதா கதிர்கள் செல் மற்றும் தோலினை சேதமடைய செய்கின்றன மற்றும் புற்றுநோயையும் அது ஏற்படுத்தும் ஆனால் உங்களிடம் டி 4 என் 5 என்சைம் லிபோசோம் இருக்கும்போது டி ஏவில் உள்ள சேதம் இதை சரிசெய்யும் இந்த T4N5 டி டைமருக்கான டி ஐ நீக்குகிறது மற்றும் டி ஏவை சாதாரணமாக நகலெடுக்க அனுமதிக்கிறது மற்றும் ஆரோக்கியமான தோல் நிலைகளை மீட்டெடுக்கிறது எனவே ஹைட்ரோஃபிலிசிட்டி மற்றும் பெரிய மூலக்கூறு எடை ஆகியவை T4N5 இன் ஊடுருவலைக் கட்டுப்படுத்துகின்றன டி 4 என் 5 ஐ லிபோசோம்களில் இணைப்பதன் மூலம் இது சரும நிலையை மேம்படுத்தும் மற்றும் டி ஏ பழுதுபார்ப்பதற்காக அதிக அளவு நொதிகளை செல் கருவுக்கு வழங்க முடியும் சுருக்கமாக இந்த சொற்பொழிவில் பல்வேறு லிப்பிட் அடிப்படையிலான கேரியர் அமைப்புகளை குறிப்பாக லிபோசோம் மற்றும் திட லிப்பிட் நானோ துகள்களைக் கற்றுக்கொண்டோம் லிப்பிட் அடிப்படையிலான பல்வேறு நானோ துகள்களின் பயன்பாடுகளையும் கற்றுக்கொண்டோம் எனது சொற்பொழிவை இங்கே முடிக்கிறேன் கேட்ட அனைவருக்கும் நன்றி வேறொரு சொற்பொழிவில் உங்களைப் பார்ப்பேன்